வணக்கம் மாணவர்களே இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் குறித்து கடந்த வகுப்பில் விவாதித்தோம் நாம் சரக்கின் கொள்கை நடப்பில் இருந்து Aக்கு மாறும் போது அதன் விளைவாக நிறுவனம் முடிவடைந்த பொருட்களின் சரக்கு அளவிலும் நிகர நடைமுறை முதலிலும் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டியதிருக்கும் என்பதை பார்த்தோம் நாம் மொத்த முதலீட்டின் மாறுபாடான டெல்டா முதலீடு நடப்பில் இருந்து Aக்கு செல்லும்போது 169 லட்சங்கள் என்பதை கண்டுபிடித்தோம்

எனவே அந்த கூடுதல் முதலில் 169 லட்சங்கள் நிறுவனம் நடப்பு கொள்கையிலிருந்து Aக்கு செல்லும்போது செய்யவேண்டியது ஆனால் இந்த நிகழ்வு நிறுவனத்தின் விற்பனையை 222 லட்சங்கள் அதிகரிக்கும் எனவே அதனால் விற்பனையின் மூலம் லாபம் எவ்வளவு கிடைக்கும் என்பதை கணக்கிட வேண்டும் அதை அடுத்த பகுதியில் நாம் செய்வோம் இப்போது முதலீட்டின் தேவையை கணக்கிட்டு மற்ற கொள்கை அளவுகளையும் பார்ப்போம் எனவே A கொள்கையிலிருந்து Bக்கு செல்லும்போது A கொள்கையை விட B கொள்கையில் அதிகம் இருக்கிறது அதற்காக சரக்கில் எவ்வளவு கூடுதல் முதலீடு செய்யப் போகிறோம் அதாவது முந்தைய பகுதியில் 610இல் இருந்து 770 வரை என்றும் 160 சரக்கில் செய்த கூடுதல் முதலீடு என்றும் பார்த்தோம் அதன் விளைவாக நடைமுறை முதல் செலவில் நடைமுறை முதல் மாறுபாடு எவ்வளவு இருக்கும் இந்த நடைமுறை முதல் அதிகரிப்பு 44 லட்சங்களாக இருக்கும் இறுதியாக மொத்த முதலீடு 204 ஆக இருக்கும் முதல் கொள்கையில் பார்த்ததுபோல் 169 ஆக இருக்காது எனவே இந்த மாறுபாடானது 104 ஆக இருக்கும் மொத்த ஒட்டுமொத்த முதலீடு 373 ரூபாயாக இருக்கும் இதுவே ஒட்டுமொத்த முதலீடாகும் நம் நிறுவனம் தொடர்ச்சியாக நடப்பில் இருந்து Aக்கும் Aயிலிருந்து Bக்கும் நேரடியாக இல்லாமல் நகர்கின்றது எனவே நாம் மெதுவாக நிதானமாக சென்று நடப்பில் இருந்து Aக்கும் Aயிலிருந்து Bக்கும் நகர்கின்றோம் இந்த சூழ்நிலையை Bயிலிருந்து Cக்கு நகர்வதைப் பார்ப்போம் எனவே சரக்கில் அதிகரிக்கும் முதலீடு எவ்வளவு இருக்கும் 243 லட்சங்கள் நடைமுறை முதலில் 36 லட்சங்கள் அதிகரிக்க போகின்றோம் மொத்த முதலீடு 279 ஆக அதிகரிக்கும் ஒட்டுமொத்த முதலீடு 652 ஆக மாறும் Bயிலிருந்து Cக்கு செல்லும்போது அதற்கு அடுத்து Cயிலிருந்து Dக்கு நகர்வதை பார்ப்போம் Cயிலிருந்து Dக்கு செல்லும்போது அது 263 ஆக இருக்கும் இந்த 263 நிகர நடைமுறை முதல் மீதான அதிகரித்த முதலீட்டு மொத்த மாறுதல் 22 லட்சங்கள் ஆகும் முதலீடு 285 ஆக இருக்கும் முதலில் 937 ஆக இருக்கும் Dயிலிருந்து Eக்கு செல்லும்போது அதிகரிக்கும் முதலீடு 30 லட்சங்களுக்கு கீழ் இருக்கும் அது 9 லட்சங்களாகும் முதலீட்டின் மாறுதலானது 139 ஆக இருக்கும் இது 1076 ஆக இருக்கும் எனவே இந்த மொத்த ஒட்டு மொத்த முதலீடு இவ்வளவு வைத்திருப்போம் எனவே நடப்பிலிருந்து Aக்கு நகரும்போது முதலீட்டின் மாறுதலானது சரக்கின் முதலீடு மற்றும் நிகர நடைமுறை முதலின் முதலீடு இவற்றின் கூட்டு மதிப்பான 169 மொத்த முதலீடாக வரும் Aயிலிருந்து Bக்கு நகரும்போது அது 373 Bயிலிருந்து Cக்கு அது 652 Cயிலிருந்து Dக்கு அது 931 மற்றும் Dயிலிருந்து Eக்கு அது 1076 எனவே இந்த மொத்த ஒட்டு மொத்த முதலீட்டை நாம் வைத்திருக்கப் போகிறோம் அடுத்த பகுதியில் நாம் இப்போது கூடுதல் செயல்பாட்டு லாபத்தை கணக்கிட வேண்டும்

எனவே கூடுதல் செயல்பாட்டில் லாபத்தினை கணக்கிட கணக்கிடுவோம் அதை டெல்டா OP என்பது இந்த செயல்பாடுகளின் மாறுதலால் ஏற்பட்ட செயல்பாட்டு லாபத்தில் ஏற்படும் மாறுதல் ஆகும் அதை மறுபடியும் கணக்கிட்டு இந்த நேர் வரிசைகளை போடவேண்டும் முதலில் மாறுதலை முதல் நேர் வரிசையில் குறிக்க வேண்டும் அது சரக்கின் கொள்கை மாறுதலை குறிக்கும் சரக்கு கொள்கையின் மாறுதலின் விளைவாக கூடுதல் விற்பனையில் விற்பனைஎந்த அளவு கூடுகிறது அதற்கான நமது கூடுதல் பங்களிப்பு என்ன என்பதை பார்க்க வேண்டும் இதை மொத்த லாபமாக கூறியிருந்தேன் இதை நமது பங்களிப்பாகஇந்த பங்களிப்பை அல்லது கூடுதல் பங்களிப்பை டெல்டா புதிய மாறுபாட்டை குறிக்கிறது ஆனால் இது பங்களிப்பின் மாறுதல் ஆகும் நாம் மொத்தம் லாபத்தின் மாறுதலை அல்லது பங்களிப்பின் மாறுதலை பார்க்க வேண்டும் பங்களிப்பின் அதிகரிப்பை அல்லது பங்களிப்பின் கூடுதலை நாம் கண்டறிய வேண்டும் அது 40 என்ற விகிதத்தில் இருக்கும் எனவே 40 மொத்த லாபம் அல்லது பங்களிப்பின் மீதான மொத்த லாபம் என்று கூறலாம் அடுத்த விஷயமான கூடுதல் கேரியிங் காஸ்ட் எவ்வளவு என்பதை பார்க்க வேண்டும் கூடுதல் கேரியிங் காஸ்ட்டில் ஆகும் எனவே OPBT அதிகரிக்கும் வரிக்குப் முந்தைய கூடுதல் செயல்பாட்டு லாபமும் வரிக்குப் பிந்தைய கூடுதல் செயல்பாட்டு லாபமும் மாறும் எனவே இங்கு நாம் அனைத்து கணக்குகளையும் செய்து 40 என்று பார்த்தோம் எனவே நடப்பு சரக்கு கொள்கையிலிருந்து Aக்கு மாறுவதனால் சரக்கில் ஏற்படும் மாறுபாட்டால் விற்பனை எந்த அளவு மாறும் என்பதை பார்ப்போம் நடப்பு கொள்கையில் இழந்த விற்பனை 772 ஆகும் இப்போது சரக்கு கொள்கையை தளர்த்தினால் முடிவடைந்த பொருட்களின் சரக்கின் அளவு அதிகரிக்கும் மற்ற விற்பனை இழப்புகள் 772 இலிருந்து 550 ஆக குறையும் அடுத்து இன்னும் குறைந்து கூடுதல் விற்பனை 772 550 ஆகும் இந்நிலையில் விற்பனையில் எவ்வளவு மாறுபாடு ஏற்படுகிறது Aயிலிருந்து Bக்கு நகரும்போது என்ன நடக்கும் விற்பனை 222 ஆக இருக்கும் ஆனால் கூடுதல் பங்களிப்பு எவ்வளவு தேவைப்படும் கூடுதல் பங்களிப்பு 40 ஆக இருக்கும் அதாவது பங்களிப்பு விற்பனையில் 40 இது எவ்வளவு இருக்கப்போகிறது 89 ஆக இருக்கும் கூடுதல் பங்களிப்பின் விகிதமான 40 ஐ கொண்டு கணக்கிடும்போது இது அதிகரிக்கும் விற்பனையில் 89 ஆகும் கூடுதல் கேரியிங் காஸ்ட் 27 லட்சங்கள் மிகக்குறைந்ததாகும் ஆனால் நடப்பு கொள்கையிலிருந்து Aக்கு நகரும்போது விற்பனை அதிகரித்து சரக்கு முதலீடு அதிகரித்து நிகர நடைமுறை முதல் அதிகரிக்கும் எனவே கண்டிப்பாக கேரியிங் காஸ்ட் எந்த அளவு வரை இருக்கும் இது 7 ஆக இருக்கும் இதனால் இறுதியாக என்ன நடக்கும் எனவே இந்த கூடுதல் பங்களிப்பான 89 சதவிகிதம் அல்ல எனவே இது 89 லட்சங்கள் 220ல் 40 இல் விற்பனை 220 ரூபாய் அதிகரித்து 40 அதிகரிக்கும் பங்களிப்பு 89 லட்சங்களாக கூடும் கேரியிங் காஸ்ட் அதனால் மாறும் எனவே கேரியிங் காஸ்ட்டின் மாறுதல் 34 ஆகும் ஆனால் 42 ஆக இருக்காது இது 8ஆக அதிகரிக்கும் எனவே இது 8 அடுத்து இது எவ்வளவு இருக்கும் வரிக்கு முந்தைய செயல்பாட்டின் லாபம் 72 ஆக இருக்கும் இது வரிக்கு பிந்தைய செயல்பாட்டின் லாபம் 36 ஆக இருக்கும் அதன் பிறகு Bயிலிருந்து Cக்கு நகரும்போது விற்பனையின் மாறுபாடு 160 ஆக இருக்கும் கூடுதல் பங்களிப்பு 64 ஆக இருக்கும் அடுத்து 14 ஆக இருக்கும் அடுத்து இது 50ஆக இருக்கும் இது 25 லட்ச ரூபாயாக இருக்கும் Cயிலிருந்து Dக்கு செல்லும்போது விற்பனையில் மாறுபாடு 100 ஆகவும் பங்களிப்பின் கூடுதல் 40 ஆகவும் இருக்கும் அடுத்து 14 கூடுதல் கேரியிங் காஸ்ட்டாக 7 ஆக அதிகரிக்கும் அடுத்து அது எவ்வளவு இருக்கும் இந்தக் கேரியிங் காஸ்ட் 7 ஆக இருக்கும் எனவே இங்கு வரிக்கு முந்தைய செயல்பாட்டு லாபம் 9 ஆகவும் வரிக்குப் பிந்தையது 4 5 லட்சங்கள் ஆகவும் இருக்கும் எனவே இந்த சூழ்நிலை இப்போது வந்துள்ளது நாம் அடுத்து இப்போது அடுத்த அளவிற்கு செல்ல வேண்டும் அந்த அளவில் நாம் எதிர்பார்க்கும் வருவாய் வீதத்தை கணக்கிட வேண்டும் எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் மாறுபடும் செயல்பாட்டு லாபத்தை மாறுபடும் முதலீடால் வகுப்பதாகும் எனவே டெல்டா செயல்பாட்டு லாபத்தை முதலீட்டால் அல்லது முதலீட்டின் மாறுபாட்டால் வகுக்க வேண்டும் எனவே செயல்பாட்டு லாபத்தின் மாறுதலை இங்கே கண்டறிந்துள்ளோம் நமது முந்தைய கணக்கீடுகளில் முதலீடு ஒட்டுமொத்த முதலீடு இவற்றை கண்டறிந்துள்ளோம் இரண்டு முதலீடுகளிலும் நடப்பில் இருந்து Aக்கு மாறும்போது வெவ்வேறு கொள்கைகள் அளவிலும் முதலீடு ஒட்டுமொத்த முதலீடு இவை Aயிலிருந்து Bக்கு Bயிலிருந்து Cக்கு Cயிலிருந்து Dக்கு Dயிலிருந்து Eக்கு மாறும்போது இருக்கும் முதலீடு ஒட்டுமொத்த முதலீடு இவற்றை கண்டுபிடித்தோம் செயல்பாட்டு லாபங்களும் நம்மிடம் உள்ளன அதாவது நடப்பில் இருந்து Aக்கு இவ்வளவு Aயிலிருந்து Bக்கு Bயிலிருந்து Cக்கு Cயிலிருந்து Dக்கு Dயிலிருந்து Eக்கு மாறும்போது வரும் அனைத்து லாபங்களும் நம்மிடம் உள்ளன எனவே நடப்பு கொள்கையிலிருந்து Aக்கு மாறும்போது விற்பனையில் அதிகரிக்கும் மாறுதலின் அதிகபட்ச அளவு 222 லட்சங்கள் ஆகும் அதன் விளைவாக வரிக்குப் பிந்தைய செயல்பாட்டு லாபம் மிகவும் அதிகமாக இருக்கும் Aயிலிருந்து Bக்கு மாறும்போது விற்பனை மாற்றம் அந்த அளவுக்கு இப்போது இருக்காது ஆனால் 200க்கும் அதிகமாக இருக்கும் Bயிலிருந்து Cக்கு செல்லும்போது வரிக்குப் பிந்தைய செயல்பாட்டு லாபம் இரண்டாவதாக அதிகமாக இருக்கும் அதாவது Cயிலிருந்து Dக்கு செல்லும்போது இந்தப் போக்கு உடனடியாக குறைய ஆரம்பிக்கும் நடப்பு கொள்கையை தளர்த்தி A அளவிற்கு கொண்டு வரும்போது விற்பனை சூடுபிடிக்கும் இப்போது விற்பனை அதிகரிக்கும் ஆனால் அதே குறையும் விகிதத்தில் இருக்காது செயல்பாட்டு லாபத்தில் பார்த்ததுபோல் செயல்பாட்டு லாபம் குறைந்த வீதத்தில்அதிகரிக்கும் இப்போது நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கணக்கிட வேண்டும் r என்பது Er அல்லது எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் ஆகும் இது எதிர்பார்க்கும் வருவாய் வீதமாகும் எளிதாக r என்று சொல்வோம் எனவே எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் rஐ தேவைப்படும் வீதத்தோடு ஒப்பிடும்போது இந்த நிலையில் இப்போது நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் அதாவது இந்த விஷயங்கள் எப்படி இருக்கப்போகிறது அதைப் பொறுத்து r Kவை விட அதிகமாகவோ அல்லது சமன்பட்டாலோ முடிவெடுக்க வேண்டும் r என்பது எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் K என்பது தேவைப்படும் வருவாய் வீதம் எனவே எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் தேவைப்படும் வருவாய் வீதத்தை விட அதிகமாகவோ அல்லது சமமாக இருக்க வேண்டும் இந்த செயல்முறையின் அடிப்படையில் இப்போது நாம் லாபத்தின் மாறுபாட்டை அல்லது எதிர்பார்க்கும் வருவாய் வீதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் மற்றும் வருவாய் விதத்தை கண்டுபிடித்து மறுபடியும் சரக்கு கொள்கையை மாற்ற வேண்டும் அடுத்து இது வரிக்கு முந்தைய வருவாய் வீதம் ஆகும் வரிக்குப் பிந்தைய வருவாய் விதத்தையும் இந்த மாறிய சரக்கு கொள்கை நிலைக்கு கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது நடப்பில் இருந்து Aக்கு மாறும்போது எதிர்பார்க்கும் வரிக்கு முந்தைய வருவாய் வீதம் 48 5 அல்லது 49 ஆக இருக்கும் வரிக்கு பிந்தையதை கணக்கிட்டால் அது 24 3 ஆகும் இந்த 48 4 48 5ஐ எப்படி கண்டுபிடித்தோம் இந்த 48 5ஐ லாபத்தின் தொகையை கொண்டும் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு லாபத்தை கணக்கிட்டோம் எனவே இங்கு கணக்கிடப்பட்ட செயல்பாட்டு லாபம் 41 ஆகும் இந்த 41ஐ 169ஆல் வகுத்தால் கிடைப்பது எதிர்பார்த்த வருவாய் வீதமான 48 5 ஆகும் எனவே இந்த செயல்பாட்டு லாபம் நடப்பு கொள்கையிலிருந்து Aக்கு மாறும்போது இதுவே சரக்கின் மீதான முதலீடாகும் மொத்த முதலீடு 169 ஆகும் எனவே செயல்பாட்டு லாபத்தை எதிர்பார்க்கும் முதலீட்டால் வகுக்கும்போது நாம் சரக்கு முதலீட்டில் அதிகரிக்க வேண்டிய முதலீடு கிடைக்கும் நடப்பு கொள்கையிலிருந்து Aக்கு மாறும்போது அது 41ஐ 169 ஆல் வகுக்கும்போது 48 5 கிடைக்கும் எனவே இது முதல் எதிர்பார்க்கும் வருவாய் வீதமாகும் அதன் பாதியை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் வரி வீதம் 50 சதவீதம் ஆகும் எனவே அதன் பாதி 24 3 ஆகும் Aயிலிருந்து Bக்கு செல்லும்போது எவ்வளவு லாபம் இருக்கப்போகிறது வரிக்கு முந்தைய லாபம் 35 3 ஆகும் வரிக்குப் பிந்தைய லாபம் 17 6 ஆகும் அடுத்து Bயிலிருந்து Cக்கு செல்லும்போது அது 17 9 ஆகும் இது 9 ஆகும் Cயிலிருந்து Dக்கு செல்லும்போது 9 1 ஆகும் இது 4 6 ஆகும் Dயிலிருந்து Eக்கு எதிர்பார்க்கும் வரிக்கு முந்தைய வருவாய் வீதம் 6 5 இந்த நிலையில் இது 3 2 சதவீதம் அனைத்து வருவாய்களும் நம்மிடம் உள்ளன நாம் மூன்று விஷயங்களை கண்டறிந்துள்ளோம் நாம் சரக்கு மீதான கூடுதல் முதலீட்டையும் ஒட்டு மொத்த முதலீட்டையும் Aயிலிருந்து B க்கு C க்கு Dக்கு Eக்கு செல்லும்போது கண்டுபிடித்துள்ளோம் அடுத்து வரிக்கு முந்தைய செயல்பாட்டு லாபத்தையும் வரிக்கு பிந்தையதையும் 5 கொள்கைகளுக்கும் நடப்பில் இருந்த Eக்கு மாறும்போது இந்த செயல்பாட்டு லாபம் நம்மிடம் எவ்வளவு உள்ளது என்பதை கணக்கிட்டு எதிர்பார்க்கும் வரிக்கு முந்தைய வருவாய் வீதம் எதிர்பார்க்கும் வரிக்குப் பிந்தைய வருவாய் வீதம் இவற்றை நடப்பு கொள்கையிலிருந்து Eக்கு மாறும்போது கண்டுபிடித்துள்ளோம் எனவே இப்போது அனைத்து கணக்கீடுகளும் நம்மிடம் உள்ளன இப்போது நாம் இங்கு ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும் அதாவது என்ன கொள்கையை கடைபிடிப்பது நாம் கொள்கையை மாற்றுவதா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் இந்த ஆய்வு அட்டவணையை தயாரித்தால் நடப்பு சரக்கு கொள்கையிலிருந்து Aக்கு மாறும்போது செயல்பாட்டு லாபம் எப்படி இருக்கும் எதிர்பார்க்கும் வரிக்குப் பிந்தைய வருவாய் 24 3 ஆக மிகவும் அதிகமாக அதிகரிக்கும் Aயிலிருந்து Bக்கு மாறும்போது அடுத்து விற்பனை அதிகரிக்கும் ஆனால் செயல்பட்டு லாபம் குறைந்த விகிதத்தில் 17 6 ஆக அதிகரிக்கும் Bயிலிருந்து Cக்கு மாறும்போது 9 அறுதியான லாபமாக மிக அதிக அளவில் இருக்கும் ஆனால் சதவீத மாற்றமானது குறையும் ஏனெனில் சந்தையில் அதிகமாக விற்க முடியும் சந்தையை ஊடுருவி சந்தையை விரிவுபடுத்தி அதிகம் விற்பனை செய்ய முடியும் ஆனால் இந்த நிலையில் லாபத்தில் சமரசம் செய்ய வேண்டும் விற்பனை விலையை குறைத்தால் சந்தையில் விற்கும் எண்ணிக்கையில் மொத்த விற்பனை கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனால் சதவீதம் வருகின்ற லாப சதவீதம் குறையும் ஏனெனில் இந்த சதவீதத்தை விற்பனையின் மொத்த எண்ணிக்கையோடு பெருக்கும்போது இந்த 9 விற்பனையின் அதிகமான அளவு கிடைக்கும் எனவே நடப்பு கொள்கையிலிருந்து Aக்கு மாறுவது மனநிறைவை தருமா என்பது நமது விருப்பத்தேர்வை பொறுத்தது ஆகும் 3 சம்பாதித்தால் நமது விற்பனை Bயிலிருந்து Cக்கு செல்வதை விட குறைவாக இருக்கும் ஆனால் அதிக அளவு சந்தையை பிடிக்க வேண்டுமென நினைத்தால் பெரும்பான்மையான சந்தையை கைப்பற்ற நினைத்தால் லாபம் குறைவாக இருந்தாலும் இதை ஏற்றுக் கொள்வோம் நாம் விற்பனையின் விலையை குறைக்க வேண்டும் அதாவது சந்தையை விரிவுபடுத்தி இருப்போம் ஆனால் ஒரு அலகிற்கான லாபம் குறையும் ஆனால் மொத்த விற்பனை தொகை அதிகரிக்கும் இந்தக் கொள்கையின் விளைவாக என்ன நடக்கும் இந்த கொள்கையின் விளைவாக விற்பனை விலையை குறைக்கும் போது நமது லாபம் உடனடியாக குறையும் இங்கு லாபம் 24 இல் இருந்து 9 ஆக குறைவதை பார்க்கிறோம் ஆனால் நாளை சந்தையில் நிறைய நிறுவனங்கள் வரும் ஏனெனில் சந்தையில் பெரிய நிறுவனங்களுடன் போட்டி இருக்காது என்று கூறமுடியாது யார் சந்தையில் மிகக் குறைந்த விலையில் விற்க முடியும் எனவே நிறைய நிறுவனங்கள் சந்தையில் காணாமல் போய்விடுகின்றன அந்த நேரத்தில் விலையை அதிகரித்து அதிக லாபத்தை எடுக்க முடியும் இதில் இரண்டு பலன்கள் உள்ளன அதிக விற்பனையும் அதனால் சந்தையில் அதிக பங்கும் அதிகரிக்கும் முதலீடும் அதிகரிக்கும் வருவாயும் கூட இருக்கும் ஆனால் நடப்பில் இந்த சூழ்நிலை வருகிறது என்று எடுத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு நமது தேவைப்படும் வருவாய் வீதம் அதாவது ROR 9 என்று கொள்வோம் இப்போது தேவைப்படும் வருவாய் வீதத்தை எப்படி முடிவு செய்வது நிதி வல்லுனர்கள் தேவைப்படும் வருவாய் வீதம் குறைந்தபட்சம் முதலீட்டின் செலவை சமன்செய்வதாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் விற்பனையிலோ அல்லது வேறு ஏதேனும் நடவடிக்கைகள் மூலமாகவோ அந்த அளவிற்கான வருவாய் வீதத்தை சம்பாதித்து செய்த செலவுகளுக்கான தொகையை மீட்க வேண்டும் அதாவது குறைந்தபட்சமானது முதலீட்டிற்கான செலவை சமன் செய்ய வேண்டும் ஏனெனில் வியாபார முதல் வெவ்வேறு ஆதாரங்களிலிருந்து வரும் சொந்த முதலீடாகவோ நிறுவனத்தின் உள்ளிருக்கும் ஆதாரமான அவற்றின் சொந்த வளங்களாகவோ அல்லது கடன் வாங்கிய முதலாகவோ இருக்கலாம் கடன் வாங்கிய முதலாக இருந்தால் முதலீட்டு செலவிற்காக 9 இல் கடன் வாங்கி இருப்போம் அந்த நிறுவனம் முதலீட்டு செலவிற்கான 9ஐ செலுத்த வேண்டும் அதாவது நிறுவனம் குறைந்தபட்சம் 9 ஆவது இந்த சரக்கின் மீதான கூடுதல் முதலீட்டில் இருந்து சம்பாதிக்க வேண்டும் இல்லையெனில் அந்த முதலீட்டை செய்வதே தேவையில்லாத ஒன்றாகும் ஆனால் முதலீட்டிற்கான செலவு அதிகமாக இருந்தால் அந்த முதலீடு12இல் வாங்கிய கடன் நிதியாக இருந்தால் தேவைப்படும் வருவாய் வீதம் 15 ஆக இருக்க வேண்டும் அந்த முதலீடு சொந்த முதலில் இருந்து உள்ளிருக்கும் ஆதாரங்களில் இருந்து திரட்டப்பட்ட முதலாக இருந்தால் இந்நிலையில் அது முதலில் வாய்ப்பு செலவாகும் இதை வியாபாரத்தில் சரக்கில் முதலீடு செய்யலாம் அல்லது இந்த முதலை வெளியிலும் முதலீடு செய்யலாம் எனவே வாய்ப்பு விகிதம் என்ன வாய்ப்பு முதலீட்டுச் செலவு தேவைப்படும் வருவாய் வீதத்தை கருதும்போது ஒரு தரக்குறியீடாக செயல்டுகிறது உதாரணமாக இந்த சூழ்நிலையில் தேவைப்படும் வருவாய் வீதம் 9 சதவீதம் என்று கண்டறிந்துள்ளோம் இந்தக் கொள்கையை Aயிலிருந்து Bக்கு மாறுவதை நாம் ஏற்க வேண்டும் இங்கே வரிக்கு முந்தைய எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் 17 9 ஆக இருக்கும் வரிக்கு பிந்தையது 9 ஆக இருக்கும் எனவே இந்த அளவில் எவ்வளவு விற்பனை செய்ய முடியும் விற்பனை ஒட்டுமொத்த விற்பனையில் 22 200 160 இவற்றின் கூட்டு மதிப்பில் அதிகரிக்கும் எனவே இது 422 ஆகவும் அடுத்து 522 582 லட்சங்கள் ஆக விற்பனை அதிகரிக்கும் பங்களிப்பு அதிகரிப்பு 64 லட்சங்கள் ஆக இருக்கும் ஏனென்றால் ஒரு அலகின் விற்பனை விலை குறைந்து கொண்டிருக்கிறது இறுதியாக கூடுதல் கேரியிங் காஸ்ட் 40 லட்சமாக அதிகரிக்கும் எனவே இறுதியாக வரிக்கு முந்தைய கூடுதல் செயல்பாட்டு லாபம் 50 லட்சங்கள் ஆக இருக்கும் அடுத்து கூடுதல் செயல்பாட்டு லாபம் 25 லட்சங்களாக குறையும் நாம் இங்கே மனநிறைவு அடைகிறோம் ஏனெனில் தேவைப்படும் வருவாய் விகிதம் 9 ஆகும் Bயிலிருந்து C கொள்கைகைக்கு மாறும்போது நமக்கு கிடைக்கும் தேவைப்படும் வருவாய் விகிதம் மனநிறைவாக உள்ளது சரக்கின் முதலீட்டு அளவானது இந்நிலையில் சரக்கின் மீதான மொத்த முதலீடு 652 லட்சமாக இருக்கும் இதுவே நாம் செய்ய வேண்டிய மொத்த முதலீடாகும் எனவே 169 என்ற இந்த அளவிலிருந்து 373 இந்த அளவிற்கு செல்கிறோம் அதாவது Bயிலிருந்து Cக்கு செல்லும்போது 652 லட்சங்கள் சரக்கு மற்றும் மற்ற நிகர நடைமுறை முதலிலும் மொத்த முதலீடு செய்யவேண்டும் மொத்த விற்பனை 582 லட்சமாக அதிகரிக்கும் வரிக்குப் பிந்தைய கூடுதல் லாபம் 25 லட்சங்களாகும் இறுதியாக எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் 9 முதலீட்டு செலவை சமன் செய்வதாக அமையும் ஆனால் இங்கே நாம் ஒரு முன்னேற்பாடு செய்தாகவேண்டும் உதாரணத்திற்கு முதல் 9 ஆக இருக்கும்போது முதலை வியாபாரத்தில் முதலீடு செய்யும்போது மற்றபிற இடர்ப்பாடுகள் வரலாம் முதலுக்கான செலவான கடன் வீதத்தை மட்டும் ஈடு செய்வதாக இருக்கக் கூடாது அதைவிட இந்த இடர்பாடுகளை ஈடு செய்வதாக இருக்க வேண்டும் எனவே இங்கே 9 ஆக இல்லையென்றால் என்னவாகும் என்று பார்ப்போம் பாதுகாப்பாக இந்த முதலுக்கான செலவு அதிகரிக்கும் அல்லது சில நேரங்களில் இன்றைய நடைமுறை முதலுக்கான சொத்துக்களில் செய்த முதலீடும் அதிகரிக்கும் இந்நிலையில் தொடர்புகளும் அதிகரிக்கும் இந்நிலையில் பாதுகாப்பாக இருப்பது நல்லது இந்தளவு Aயிலிருந்து Bக்கு செல்லும்போது வரக்கூடியது நாம் இந்த வருவாய் வீதத்தை சம்பாதிக்கிறோம் அதாவது எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் 17 6 ஆகும் இது தேவைப்படும் வருவாய் வீதமான 9ஐ விட அதிகமாக இருக்கும் இவற்றின் வித்தியாசம் 8 இந்த 8 6 வித்தியாசம் அனைத்து வகையான இடர்பாடுகளுக்குமானது விற்பனைக்கு இல்லாத நிலையும் இருக்கும் சந்தை நிலை மாற்றம் இருக்கும் இந்த சரக்கின் அளவை பார்க்கும்போது இது இருக்கிறது வியாபாரத்தில் நாம் பல்வேறு வகையான இடர்ப்பாடுகளை எடுக்கிறோம் அதற்கான காப்பீடாக இது இருக்க வேண்டும் இந்த 9 இல் அனைத்து இடர்ப்பாடுகளையும் ஈடு செய்ய முடியாது முதலுக்கான செலவை மட்டும் தான் ஈடு செய்ய முடியும் எனவே பாதுகாப்பாக A கொள்கையிலிருந்து B கொள்கையை தெரிவு செய்யலாம் எனவே அதிகப்பட்சமாக நாம் B கொள்கையோடு நிறுத்திவிட வேண்டும் B கொள்கையோடு நிறுத்தினால் நமது மொத்த விற்பனை 422 லட்சமாக அதிகரிக்கும் வரிக்குப் பிந்தைய கூடுதல் செயல்பாட்டு லாபம் 36 லட்சமாக இருக்கும் முதலீட்டு பகுதி 652 இல்லாமல் அதை விட குறைவாக 373 லட்சமாக இருக்கும் முதலீடு குறையும்போது இடர்பாடுகளும் குறையும் எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் தேவைப்படும் வருவாய் வீதத்தை சரிசெய்யும் இந்த வரிசைமாற்றம் சேர்க்கை இவற்றின் விளைவாக எதிர்பார்க்கும் வருவாய் வீதம் போதுமான அளவு அதிகமாகி அனைத்து வகையான இடர்பாடுகளையும் சரி செய்யும் அது 17 6 ஆக இருக்கும் அது தேவைப்படும் வருவாய் வீதமான 8 6ஐ விட அதிகமாகும் எனவே இந்த நிலையில் சரக்கில் கூடுதல் முதலீடு செய்வது சிறந்த ஆலோசனையாகும் எனவே நடப்பில் இருந்து Cக்கு செல்வதைவிட நடப்பிலிருந்து Bக்கு செல்வது சிறந்தது அடுத்து இழந்த விற்பனையை திரும்ப பிடித்தால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் எப்படி சந்தையில் சேவை செய்ய முடியும் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும் நடப்பின் அளவிலிருந்து புதிய அளவிற்கு முதலீட்டை அதிகரிக்கும்போது எவ்வளவு இடர்ப்பாடுகளை நாம் சந்திக்கப் போகிறோம் இந்த மொத்த நடப்பும் எப்படி வரப்போகிறது இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது நாம் சில நேரங்களில் நிதானித்து நடப்பில் இருந்து Cக்கு செல்வதைவிட நடப்பில் இருந்து B சரக்கு கொள்கைக்கு மாறுவது நல்லது இந்த அளவு தொகையை மட்டும் முதலீடு செய்தால் போதும் மொத்த முதலீடு 373 லட்சங்கள் ஆகும் விற்பனை அதிகரிப்பு 422 ஆக இருக்கும் லாபத்தின் அதிகரிப்பு 36 லட்சங்களாக இருக்கும் சதவீதத்தில் இது 17 இந்த நேரத்தில் சரக்கின் கூடுதல் முதலீடு கொள்கையை பொறுத்தது நடப்பில் இருந்து Bக்கு மாறுகிறோம் Cக்கு அல்ல எதிர்பார்க்கும் வருவாய் விகிதம் தேவைப்படும் வருவாய் விகிதத்தை சமன் செய்ய வேண்டும் அது இடர்பாடு நிறைந்த உத்தேசமாகும் எனவே மிகவும் கடுமையாகவும் அல்லது நடப்பிலிருந்து B கொள்கையில் இருப்பதனாலும் 17 6 சதவீதம் வருவாயை சம்பாதிக்கிறோம் சூழ்நிலை ஏற்படுமானால் சந்தையில் எளிதாக விரிவாக்கம் செய்ய முடியும் என்றால் விற்பனை அதிகரிக்கும் சரக்கின் அளவும் அதிகரிக்கும் விற்பனை இழப்பை தவிர்க்க முடியும் எந்த நேரத்திலும் Bயிலிருந்து Cக்கு செல்லலாம் ஆனால் ஒரேயடியாக நடப்பிலிருந்து Cக்கு செல்வது உசிதமல்ல எனவே இவ்வாறாக இன்கிரிமெண்டல் அனாலிசிஸை பயன்பாட்டினை பார்ப்போம் எனவே இந்த நேரத்தில் நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் மீதமுள்ள விவாதத்தை நாம் அடுத்து பார்ப்போம்